பிரீ பார்ட்டிக்கல் துகள்கள் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லை நிலைகளுக்கான ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வு இதுவரை ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் பெறப்பட்ட பவுண்ட் ஸ்டேட் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் இப்போது அதிலிருந்து மாறி பிரீ பார்ட்டிக்கல் துகள்கள் பற்றி பேசப்போகிறோம் குறிப்பாக நான் பிரீ எலக்ட்ரான்களைப் பற்றி பேசப் போகிறேன் பிரீ எலக்ட்ரான்கள் என்று சொல்லும்போது அதாவது அதன் போடன்சியல் ஆற்றலையும் V 0 அல்லது அதற்கு சமமான V மாறிலி இதன் பொருள் என்னவென்றால் துகள்களின் சக்தி 0 க்கு சமம் எனவே ஹாமில்டோனியன் H இந்த ஹாமில்டோனியன் ஆற்றலுக்கான ஒரு ஆபரேட்டர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அங்கு Hψ Eψ மற்றும் H என்பது 22md2dx2 மற்றும் சில கான்ஸ்டன்ட் போடன்சியல் நிலையான ஆற்றல்களைக் கொண்டிருக்கும் இது 0 ஆக எடுக்கப்பட்டது எனவே இது 1 பரிமாணத்தில் 22md2dx2 ஆக வெளிவருகிறது இது 3 D 3 டைமென்ஷன்இல் H 22m 2 2 லாப்லாசியன் மற்றும் V ஆக இருக்கும் அதாவது இது 22m 2 ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட ஹாமில்டோனியனுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை தீர்க்க விரும்புகிறோம் அது இங்கே பயனுள்ளதாக இருக்கும் எனவே பிரீ எலக்ட்ரான்கள் ஒரு உலோகத்தில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு நியாயமான நல்ல தோராயத்தை வழங்குகின்றன நான் அதைப் பற்றி அதிகமாக பின்னர் பேசுவேன் இப்போது 1 டைமென்ஷன் இல் ஹாமில்டோனியனாக இருப்பது 22md2dx2 ஆகும் முதலில் 1 பரிமாணத்தில் கவனம் செலுத்துகிறேன் எனவே இதன் ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22md2dx2Eψ ஆகும் அது எனது ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு மேலும் V 0 E என்பது 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது நாம் முன்பு பேசியது இதை நீங்கள் புத்தகத்தில் ஒரு ப்ராப்ளம் ஆகவும் பார்த்தீர்கள் எனவே இதைத் தீர்க்க நான் இப்போது செய்யப் போவது d2dx2 2mE2 என்று எழுதுங்கள் எனவே k2ψ0 இங்கே d2dx2 மற்றும் k22mE2 இது 0 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு இப்போது k2ψ0 ஆக வெளிவருகிறது சாத்தியமான தீர்வை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் xeikx அல்லது sin kx அல்லது kx அல்லது ஏதேனும் லீனியர் காம்பினேஷன் நேரியல் கலவை கேள்வி பிரீ பார்ட்டிக்கல் துகள்கள் களுக்கானது இது சரியான தீர்வு எனவே பிரீ பார்ட்டிக்கல் துகள்கள் களுக்கான இந்த தீர்வுகளில் எது நாம் தேர்வு செய்கிறோம் என்பதுதான் கேள்வி நான் eikx ஐ எடுக்கிறேனா நான் sin kx ஐ எடுக்கிறேனா அல்லது நான் cos kx நினைவில் கொள்ளுங்கள் முன்னர் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை நாங்கள் தீர்க்கும்போது தீர்வின் ஒரு குறிப்பிட்ட வடிவம் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை யால் தீர்மானிக்கப்பட்டது எனவே முந்தைய தீர்வு பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை யால் எடுக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்க நாம் வேறு சில விஷயங்களை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது முதலில் V கான்ஸ்டன்ட் எனும்போது போர்ஸ் விசை 0 என்று எதிர்பார்க்கலாம் எனவே ஒரு பார்ட்டிக்கல் துகள் மொமெண்ட்டும் அப்படியே இருக்கும் அதாவது இதன் பொருள் என்ன காலத்துடன் மொமெண்ட்டும் மாற்றாது என்று பொருள் இது கிளாசிக்கல் நடக்கிறது இது ஒரு கிளாசிக்கல் முடிவு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ல் இயக்கவியலில் நாம் அதையே எதிர்பார்க்க வேண்டுமா எனவே நான் இப்போது கேட்கும் கேள்வி ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லிலும் இயக்கவியலிலும் நாம் எதிர்பார்க்க வேண்டுமா நம்பர் 1 மொமெண்ட்டும் அப்படியே இருக்கும் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டுமா அது அப்படியே இருந்தால் பாதுகாக்கப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இப்போது நினைவுகூருங்கள் ஸ்டேஷனரி நிலையான நிலைகளுக்கு மின் ஆற்றல் சரியாக அப்படியே இருக்கிறது அல்லது ஹைசன்பெர்க்கின் மேட்ரிக்ஸ் இயக்கவியலின் அடிப்படையில் ⟨iHj⟩ என்ற மேட்ரிக்ஸ் யலமன்ட் மூலைவிட்டமாகும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் போதெல்லாம் அது மூலைவிட்டமாக இருப்பதை நினைவில் கொள்க அதாவது இதனுடன் தொடர்புடைய அளவு நேரத்துடன் மாறாது மற்றும் அப்படியே இருக்கிறது பாதுகாக்கப்படுகிறது எனவேமொமெண்ட்டும் அப்படியே இருந்தால்பாதுகாக்கப்பட்டால் ⟨ipj⟩ மேட்ரிக்ஸ் மூலைவிட்டமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்க வேண்டும் எனவே இது மூலைவிட்டமானது இதன் பொருள் என்னவென்றால் நான் p மேட்ரிக்ஸ் எழுதினால் இது அனைத்து மூலைவிட்ட டேர்ம் 0 ஐ கொண்டிருக்கும் இங்கே டேர்ம் இருக்கும் அவை மூலைவிட்டத்தில் 0 அல்லாதவையாக இருக்கும் மற்ற அனைத்தும் 0 ஆக இருக்கும் இப்போது ஹாமில்டோனியனுக்கான மேட்ரிக்ஸும் மூலைவிட்டம் சரிதானே எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் pH ப்ராடக்ட் மேட்ரிக்ஸை எடுத்து Hp ஐக் கழித்தால் இது 0 வாக இருக்கும் சரி அதனால் என்ன அதாவது ஒரு அளவு மைனஸ pH கன்செர்வேட் அல்லது தொடர்புடைய ஆபரேட்டர் ஒரு அளவு கன்செர்வேட் ஆனால் அதனுடன் தொடர்புடைய ஆபரேட்டர் கன்செர்வேட் ஆகிறது என்றால் தொடர்புடைய ஆபரேட்டர் O பூர்த்தியாகும் இதை அடுத்த பக்கத்தில் எழுத அனுமதிக்கிறேன் எனவே O மேட்ரிக்ஸ் டைம்ஸ் H மேட்ரிக்ஸ் O மேட்ரிக்ஸை திருப்திப்படுத்துகிறது நான் வரிசையை மாற்றி கழித்தால் அது 0 ஆகும் ஆபரேட்டர் ஃபார்மலிசத்தில் இதன் பொருள் என்னவென்றால் OH HO என்பது 0 ஆக இருக்கும் எனவே நான் இப்போது என்ன விரும்புகிறேன் என்று கூறுகிறேன் நான் முழு வாதத்தையும் திருப்புகிறேன் என்று கூறுங்கள் OH HO என்பது 0 எனில் O என்பது ஒரு கன்செர்வேட் அளவாக இருக்கும் எனவே படிப்படியாக எழுதுவோம் ஆபரேட்டர் O க்கான OH HO என்பது 0 எனில் O என்பது ஒரு கன்செர்வேட் அளவு அதன் அர்த்தம் என்ன அலை செயல்பாடு அதாவது Hψ Eψ போன்றது மற்றும் நான் O இன் செயல்பாட்டைச் செய்ய முடியும் அது இல்லையென்றால் இல்லையென்றால் இதைக் காண்பிப்போம் பின்னர் ⟨iOj⟩ மூலைவிட்ட யலமன்ட் கூறு களையும் கொண்டிருக்கும் எனவே ஒரு ஆபரேட்டர் O க்கு OH HO0 என்றால் H மற்றும் O க்கு ஒரே ஐகன் செயல்பாடுகள் உள்ளன என்று கூறி இதைச் சுருக்கமாகக் கூறுவோம் O உடன் தொடர்புடைய அளவு கன்செர்வேட் ஆகிறது மற்றும் O ஐ O என்றும் குறிப்பிடப்படுகிறது O அல்ல என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அது ஐகன் மதிப்புகள் நல்ல குவாண்டம் எண்ணாக குறிப்பிடப்படுகின்றன எனவே HO OH0 என்பது Hψ Eψ பின்னர் சில O ψ ஐயும் மற்றும் சில O ψ என்று குறிக்கிறது மேலும் Oஇன் ஐகன் மதிப்பு ஒரு நல்ல குவாண்டம் எண்ணாக அறியப்படுகிறது என்பதை மீண்டும் எழுதுவோம் ஏனெனில் அது கன்செர்வேட் அலை செயல்பாடு ஐகன் செயல்பாடு ஐகன் ஆற்றல் E இன் மதிப்பால் மட்டுமல்லாமல் அந்த அளவின் ஐகன் மதிப்பால் பெயரிடப்பட்டுள்ளது இந்த பின்னணியுடன் இப்போது பதிலளிக்க முயற்சிப்போம் கேள்வி eikx sin kx அல்லது cos kx என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது இப்போது பதிலை மீண்டும் எதிர்பார்ப்பதற்காக கிளாசிக்கல் முடிவுக்குச் செல்கிறேன் போடன்சியல் ஆற்றலையும் கான்ஸ்டன்ட் நிலையானது அல்லது போடன்சியல் 0 ஆக இருக்கும் போது மொமெண்ட்டும் கன்செர்வேட் எனவே Hp pH0 என்பதை இப்போது பார்ப்போம் P என்றால் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் p என்பது iddx மற்றும் H என்றால் என்ன H என்பது H 22md2dx2 எனவே Hp என்பது 22md3dx3 ஆக இருக்கும் மூன்றாவது வழித்தோன்றல் மற்றும் pH என்பது 22md3dx3 ஆக இருக்கும் இது இந்த மூன்றாவது வழித்தோன்றல் Hp pH 0 என குறிக்கும் எனவே Hp pH 0 என்று நான் கண்டுபிடித்தால் நான் இங்கே p ஐ எழுதும்போது இது மொமெண்ட்டும் px இன் x கூறு ஆகும் இதன் பொருள் px ஒரு நல்ல குவாண்டம் எண் p px கன்செர்வேட் மற்றும் மூன்றாவது ஐகன் செயல்பாடு ஐகன் செயல்பாடு நிலையான நிலை என்று சொல்லட்டும் ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு தீர்வுகளும் மொமெண்ட்டும் ஐகன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லட்டும் எனவே மூன்றில் eikx i∂x eikx எனக்கு ℏk eikx ஐ கொடுக்கிறது இது p இன் ஐகன் செயல்பாடு sin kx எனக்கு iddxsin kx ℏkicos kx தருகிறது p இன் ஐகன் செயல்பாடு அல்ல இதை px என எழுதுவோம் இதேபோல் cos kx ஒரு ஐகன் செயல்பாடு அல்ல ஆகவே சமச்சீர் குணத்தை நான் பூர்த்தி செய்ய விரும்பினால் மொமெண்ட்டும் கன்செர்வேட் p ஒரு நல்ல குவாண்டம் எண்ணாக இருக்க வேண்டும் என்பதையும் எனவே H மற்றும் p ஒரே ஐகன் செயல்பாட்டைக் கொண்டிருப்பதையும் இதன் சரியான தீர்வு eikx ஆகும் எனவே பிரீ துகள்களுக்கு இது தான் ஐகன் செயல்பாடுகள் எனவே அனைத்து சமச்சீர் கொண்ட பிரீ துகள்களுக்கு திருப்தி அளிக்கிறது மற்றும் eikx அனைத்தும் ஐகன் செயல்பாடு நான் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஐ தரநிலை மாறிலி எழுதவில்லை என்பதைக் கவனியுங்கள் எனவே நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்தரநிலை மாறிலி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை K ஐ எவ்வாறு சரிசெய்வது என்பதையும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதாவது அது தொடர்ச்சியாக மாறுமா அல்லது தொடர்ச்சி இல்லாமல் மாறுமா அல்லது ஒரு துகள் ஒரு பெட்டி இருக்கும் ப்ராப்ளம் த்தில் உள்ள k க்கு nπL என்பதை நினைவுகூருங்கள் இங்கே நாம் k ஐ எவ்வாறு சரிசெய்வோம் எனவே இந்த இரண்டு ப்ராப்ளம் களும் தொடர்புடையவை அதையே இப்போது நாம் தீர்க்கப் போகிறோம் இந்த வழி அது முகவரியாக எல்லா குறிப்பிட்ட கால இடைவெளி பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களிலும் உள்ளது இது ஒரு தந்திரம் இதன் மூலம் நாம் k ஐ கணக்கிட முடியும் மேலும் நார்மலைசேஷன் மாறிலியையும் சரிசெய்யலாம் எனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை என்னவென்றால் ψ x L என்பது ψ க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது அலை செயல்பாட்டை ஒரு நீளம் L க்கு மேல் அவ்வப்போது செய்யுங்கள் மற்றும் வரம்பில் வெப்ப இயக்க வரம்பு L என்பது ∞ க்கு செல்லும் இதன் பொருள் L என்பது மிகப் பெரியது இது மிகவும் பெரியதாக செய்யப்பட்டுள்ளது எல்லா எண்ணிக்கையும் இன்டெகரல் ஒருங்கிணைப்பு மூலம் கணக்கீடு செய்ய முடியும் மேலும் ஒரு நிமிடத்தில் நீங்கள் இதனை பார்ப்பீர்கள் எனவே இதை நாம் இப்போது கோருகையில் இது xeikx மற்றும் இது xLeikxeikL என்பதைக் குறிக்கிறது இது eikx க்கு சமமாக இருக்க நாம் விரும்புகிறோம் இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடம் eikL1 உள்ளது அல்லது k 2nπ L உள்ளது அங்கு n 0 ± 1 ± 2 மற்றும் பல K இன் மதிப்பை இப்படித்தான் சரிசெய்கிறோம் L என்பது ∞ க்கு செல்லும்போது k கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக மாறுகிறது நான் இதை குவாசி அரை தொடர்ச்சி என அழைப்பேன் எனவே இது தொடர்ச்சியாக k மாற்றத்தை உருவாக்கும் தந்திரமாகும் என்னால் ஒரு சில நிமிடங்களில் சம்மேஷன் ஓவர் k ஐ இன்டெகரல் ஒருங்கிணைப்பு k ஆக மாற்ற முடியும் இப்போது நாம் எவ்வாறு அலை செயல்பாட்டை எப்படி நார்மலயிஸ் இயல்பாக்குவது செய்வது எனவே இந்த நீளம் L மீது அலை செயல்பாடும் நார்மலயிஸ் செய்யப்படுகிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒருவேளை அலை செயல்பாடு CNeikx ஆக எடுக்கப்பட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் கேட்க போவது 0Lx2 dx1 இது உடனடியாக எனக்கு CN2L1 அல்லது CN1L என கிடைக்கிறது ஆகையால் அலை செயல்பாடு ψஐ குறிப்பிட்ட கால இடைவெளியில் பவுண்டரி கண்டிஷன் களுடன் எல்லை நிபந்தனைகளுடன் எழுதப் போகிறோம் இந்த பெட்டி L நீளம் வரை நார்மலாய்ஸ்ட் இயல்பாக்கியது அதாவது L என்பது 1Leikx இந்த L இங்கே வந்த தருணம் அதாவது L மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை ஐ நான் குறிக்கிறேன் இதன் பொருள் k 02nπ L n 123 மற்றும் ± 1 ± 2 மற்றும் பல எனவே இதுதான் நாம் k ஐ எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பது அலை செயல்பாட்டை நார்மலயிஸ் இயல்பாக்குவது செய்வது இதுதான் எனவே இதை நான் படமாக்க விரும்பினால் இதனை ஒரு வரியில் வரைகிறேன் இது k 0 ஒவ்வொரு 2π L க்கும் ஒரு k மதிப்பு உள்ளது 4π L மற்றும் பல இந்த புள்ளிகள் அனைத்தும் k இன் எதிர்மறை பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட k மதிப்பைக் காட்டுகின்றன எனவே நான் சொல்லப்போவது ஒவ்வொரு 2π L க்கும் ஒரு நிலை உள்ளது அதில் ஆற்றல் Hψ உள்ளது இது எனக்கு 2k22m ψ தருகிறது மற்றும் மொமெண்ட்டும் pψℏk ψ என தருகிறது எனவே இது இந்த இரண்டு ஐகன் ஸ்டேட் அதாவது ஹாமில்டோனியனின் ஐகன் ஸ்டேட் மற்றும் மொமெண்ட்டும் ஐகன் மதிப்புகள் கொண்டது ஒவ்வொரு 2π L க்கும் ஒரு நிலை உள்ளது அல்லது இது மற்றொரு வார்த்தையிலும் எழுதப்பட்டுள்ளது டென்சிட்டி ஸ்டேட் அடர்த்தி என்பது ஒரு k விற்கு L 2π ஆகும் நாம் k ஐ ஒன்றாக மாற்றுகிறோம் மேலும் 2π ஸ்டேட் ஐ கூட அனுமதிக்கிறோம் நீங்கள் ஸ்பின் சேர்க்கிறீர்கள் என்றால் ஸ்பின் சேர்க்கப்பட்டால் ஒவ்வொரு ஸ்டேட் ம் இரண்டு எலக்ட்ரான்களுக்கு இடமளிக்க முடியும் எனவே இதை நாம் 1 பரிமாணத்தில் செய்கிறோம் 3 பரிமாணங்களைப் பற்றி என்ன எனவே நாம் கேட்கும் அடுத்த கேள்வி என்னவென்றால் 3 D இல் உள்ள ஹாமில்டோனியன் 22m 2 ஆக இருக்கும் இது 22md2dx2 ஆகும் இப்போது நான் இந்த d2dx2 ஐ பார்சியல் பகுதி 2x2 ஆல் மாற்றப் போகிறேன் ஏனென்றால் இப்போது நான் மூன்று டெரிவேட்டிவ்ஸ் களையும் வழித்தோன்றல் கொண்டிருக்கப் போகிறேன் 2y22z2 நாம் வேரியபிள் களை மாறிகளைப் பிரித்து இப்போது ப்ராப்ளத்தை மீண்டும் தீர்க்க முடியும் ஏனெனில் ஹாமில்டோனியன் இதை 0 க்கு சமமாக திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் இது p இது ஒரு வெக்டர் திசையன் என்று எழுதலாம் இது i ஆனால் இது Hp pH 0 ஐ திருப்திப்படுத்துகிறது என்று நான் உங்களை திருப்திப்படுத்த முடியும் எனவே p கன்செர்வேட் ஆகிறது ஒன்று மேலும் அது ஒரு நல்ல குவாண்டம் எண் எனவே தீர்வு H மற்றும் p இரண்டின் ஐகன் செயல்பாடாக இருக்க வேண்டும் மேலும் விவரங்களை அறியாமல் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல முடியும் xyzeikr இதை நான் eik1xk2yk3z என்று எழுதப் போகிறேன் இது ஒரு அலை செயல்பாடு முன்னால் ஒரு மாறிலி இருக்கும் இது சில தருணங்களில் விவாதிக்கும் மற்றும் Hψ இப்போது எனக்கு 2k22mகொடுக்க போகிறது இது 22mk12k22k32 ψ ஆகும் இது ஆற்றல் எனவே இது ஆற்றல் 2k22m அல்லது p22m மற்றும் p ψ என்பது k ψ தவிர வேறொன்றுமில்லை இது k1xk2yk3z ஆகும் மற்றும் ஆற்றல் p22m அதாவது 3 D இல் இதுதான் நடக்கும் இப்போது நான் இங்கு குறிப்பிட்ட கால இடைவெளி பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களைப் பயன்படுத்தினால் நாம் ψxLyz க்கு சமம் ஆனதை பெறுவோம் எனக்கு ψ x y z வேண்டும் இதேபோல் எனக்கு xyLzψxyz வேண்டும் மேலும் எனக்கு xyzLψxyz வேண்டும் ஒரு பரிமாணத்தின் விஷயத்தில் நான் செய்ததைப் போலவே இது உடனடியாக k1 என்பது 2 n இதை இப்போதுnx என்று அழைக்கிறேன்L nx0±1±2 மற்றும் பலவற்றைக் குறிக்கிறது இதேபோல் k22nyL ny0±1±2 மற்றும் பல மேலும் k3 என்பது 2nzL nz0±1±2 மற்றும் பலவாக இருக்கும் இப்போது நான் L அளவிலான ஒரு கனசதுரத்தின் மீது அலை செயல்பாட்டை நார்மலய்ஸ் ஆக்க போகிறேன் ஆகவே நான் வால்யும் தொகுதி மீது இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பைப் பெறப்போகிறேன் ∫dxdydz CN eik r21 அது எனக்கு L3CN21 அல்லது CN1L3 வால்யும் தொகுதி அளவை அளிக்கிறது இது 1V ஆக நான் முயற்சி செய்யலாம் எனவே இப்போது என் அலை செயல்பாடுகள் ψஆக இருக்கும் இது 1Veik r ஆக இருக்கும் இது தான் 3 பரிமாணங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும் பெட்டி நார்மலய்ஸ்டு களைப் பயன்படுத்தினால் வரும் அலை செயல்பாடு மீண்டும் நான் இப்போது இந்த அலை செயல்பாட்டை 3 D இல் பிரதிநிதித்துவ ப்படுத்த விரும்பினால் இதைத்தான் நான் செய்யப் போகிறேன் இது எனது x அச்சு அல்லது kx அச்சு இது எனது ky அச்சு மற்றும் இது எனது kz அச்சு மேலும் இது வழக்கமாக k ஸ்பேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே 0 k இங்கே இருக்கப் போகிறது மீண்டும் ஒவ்வொரு 2π L க்கும் ஒவ்வொரு அச்சிலும் ஒரு ஸ்டேட் நிலை உள்ளது பின்னர் எல்லா இடங்களிலும் இல்லாமல் ஒரு உள்பக்கம் பொருந்தக்கூடிய இடத்தில் ஒரு ஸ்டேட் நிலை இருக்கும் எனவே இந்த ஸ்டேட் நிலை இந்த புள்ளிகளால் குறிக்கப்படுகின்றன அங்கு நான் ஒரு இண்டீஜர் ஆல் முழு எண்ணால் எல்லாவற்றையும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த பக்கங்களிலும் இந்த புள்ளிகளை உருவாக்க அனுமதிக்கிறேன் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் இந்த இடத்தை எடுத்து k இடத்தில் 2π L அளவுள்ள ஒரு பெட்டியை உருவாக்கினால் அதில் ஒரு ஸ்டேட் நிலை உள்ளது எனவே வால்யும் தொகுதி இன் அளவு 83L3 இது 83V அளவு ஆகும் இது ஒரு k ஸ்டேட் ஐ நிலை கொண்டுள்ளது அல்லது k இடத்தில் k புள்ளிகளின் அடர்த்தி V83 என்று சொல்லலாம் எனவே k ஸ்பேஸ் யில் எனக்கு சில வால்யும் தொகுதி Vk இருந்தால் நான் V83 ஆல் பெருக்கினால் அந்த k ஸ்பேஸ் வால்யும் தொகுதி யில் k புள்ளிகளின் எண்ணிக்கையைப் பெறப் போகிறேன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி இந்த k ஸ்டேட் நிலை ஒவ்வொன்றும் 2 எலக்ட்ரான்களை எடுக்கலாம் அவை ஒன்று மேலே சுழலும் ஒன்று கீழே சுழலும் அவை ஒவ்வொன்றும் பவுலியின் விலக்கு கொள்கையால் சுழலும் எனவே உலோகங்களுக்கான மிக எளிய தோராயத்தை செய்ய அனைவருக்கும் என்ன தேவை என்பதை இப்போது நான் உங்களுக்காக அமைத்துள்ளேன் எனவே பிரீ பார்ட்டிக்கல் துகள்க களுக்கு H 22m2 மொமெண்ட்டும் த்தை வேகத்தை ஒரு நல்ல குவாண்டம் எண் என்று கூறி இந்த விரிவுரையை இப்போது முடிக்கிறேன் அதாவது p H கழித்தல் H மன்னிக்கவும் pH Hp0 அலை செயல்பாடுகள் xyz1Veik r VL3 ஒரு கனசதுரத்தின் L மற்றும் k2nxLπ i2nyLπ j2nzLπ k nx ny nz0 ±1 ±2 மற்றும் பலவற்றின் மீது பெட்டியை நார்மலய்ஸ் ஆக்குகிறேன் இறுதியாக k இடத்தில் டென்சிட்டி அடர்த்தி ஸ்டேட் நிலை ஏனெனில் k அல்லது p ஒரு நல்ல குவாண்டம் எண் எனவே நான் k இடத்தில் டென்சிட்டி அடர்த்தி யை அளவிட முடியும் இது ஒரு யூனிட் k ஸ்பேஸ் வால்யும் தொகுதி க்கு V83 இதன் மூலம் அடுத்த விரிவுரையில் இந்த யோசனைகளை இப்போது மிக எளிமையான முறையில் உலோகங்களுக்குப் பயன்படுத்துவோம் அங்கு ஃபெர்மி எனர்ஜி ஃபெர்மி மொமெண்ட்டும் த்தையும் வேகத்தையும் இது போன்ற விஷயங்களையும் பற்றி அறிந்து கொள்கிறோம்